முந்தைய வகுப்பில் நான் ரேண்டம் ஃபெனோமினா என்ற கருத்தையும் புரோபாபிலிடி நடவடிக்கைகளைப் பயன்படுத்தி இதுபோன்ற நிகழ்வுகளை எவ்வாறு விவரிக்க முடியும் என்பதையும் அறிமுகப்படுத்தினேன் இந்த வகுப்பில் ரேண்டம் வேரியபுல் பற்றிய கருத்து மற்றும் புரோபாபிலிடி மாஸ் மற்றும் டென்சிட்டி பங்க்ஷன்களின் கருத்தை நான் அறிமுகப்படுத்த உள்ளேன் இந்த பங்க்ஷன்களை எவ்வாறு வகைப்படுத்துவது மற்றும் அவற்றுடன் எவ்வாறு செயல்படுவது என்பதையும் பார்ப்போம் எனவே ஒரு ரேண்டம் வேரியபுல் என்பது ஒரு பங்க்ஷன் இது சாம்பிள் ஸ்பேஸ் விளைவுகளை ரியல் லைன்னுக்கு மேப் செய்யும் எனவே சாம்பிள் ஸ்பேஸ் ஒவ்வொரு முடிவுக்கும் தொடர்புடைய ஒரு தனிப்பட்ட உண்மையான எண் உள்ளது ரேண்டம் வேரியபுல் பற்றிய கருத்து நமக்கு ஏன் தேவை ஒரு நாணயம் டாஸ் பரிசோதனையின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இதில் H மற்றும் T H குறியீடு ஹெட்யை குறிக்கிறது மற்றும் T டைல் குறிக்கிறது துரதிர்ஷ்டவசமாக அத்தகைய பிரதிநிதித்துவத்துடன் எங்களால் எண்ணியல் கணக்கீடுகளை செய்ய முடியாது எனவே நாம் என்ன செய்வது இந்த விளைவுகளை ரியல் லைனெனில் உள்ள புள்ளிகளுடன் மேப் எடுத்துக்காட்டாக H முதல் 0 வரையிலும் டைல் முதல் 1 ஆகவும் மேப் செய்கிறோம் ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் விளைவுகளை இந்த நிஜ வாழ்க்கைக்கு மேப்பாக்கும் ரேண்டம் வேரியபுல் அல்லது பங்க்ஷன் இதை நாம் ஒரு ரேண்டம் வேரியபுல் என்று குறிப்பிடுகிறோம் இப்போது ரேண்டம் ஃபெனோமினா விளைவுகள் ஏற்கனவே எண்களாக இருந்தால் ஒரு பகடை உண்மை போன்றது இதை நாம் கூடுதலாக செய்ய தேவையில்லை அந்த விஷயத்தில் நாம் விளைவுகளுடன் இணைந்து பணியாற்றலாம் மற்றும் அவற்றை ரேண்டம் வேரியபுல் என்று அழைக்கலாம் அத்தகைய மேப்பை வைத்ததும் அதற்கு முன்னர் ஒரு விதத்தில் டிஸ்கிரிட் மற்றும் கன்டினியஸ் ரேண்டம் நிகழ்வுகளைக் கொண்டுள்ளதும் எண்ணியல் கணக்கீடுகளை எவ்வாறு செய்யலாம் என்பதைப் பார்ப்போம் டிஸ்கிரிட் ஃபெனோமினா பங்க்ஷன்களை ரியல் லைன்னில் மற்றும் கன்டினியஸ் ரேண்டம் வேரியபுல்க்கு மேப்பாக்கும் டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபுல்களை நாங்கள் விவரிப்போம் இது கன்டினியஸ் ரேண்டம் ஃபெனோமினா விளைவுகளை உண்மையான இடைவெளிகளுக்கு மேப்பாக்கும் எனவே ரேண்டம் ஃபெனோமினா விளைவுகளை வகைப்படுத்துவதற்கான புரோபாபிலிடி அளவைக் கொண்டிருப்பதைப் போலவே இந்த ரேண்டம் வேரியபுல்டன் வகைப்படுத்தப்படும் அல்லது தொடர்புடைய ஒத்த புரோபாபிலிடி அளவையும் நாங்கள் பெறுவோம் ஒரு புரோபாபிலிடி மாஸ் அல்லது டென்சிட்டி பங்க்ஷன் கருத்து என்பது ஒரு ரேண்டம் வேரியபுல்ன் விளைவுகளை 0 மற்றும் 1 க்கு இடையிலான மதிப்புகளுக்கு மேப் செய்கிறது எடுத்துக்காட்டாக நாணயம் டாஸ் பரிசோதனையை எடுத்து ஒரு ரேண்டம் வேரியபுல் x ஐ இணைத்தால் அதன் முடிவுகள் 0 மற்றும் 1 ஆகும் பின்னர் x 0 5 க்கான புரோபாபிலிடி மற்றும் x 1 க்கான புரோபாபிலிடி மற்றொரு 0 5 ஆகும் கடந்த வகுப்பில் நாங்கள் விவரித்த புரோபாபிலிடி விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை கவனியுங்கள் இது ஒரு நாணயம் அதனால்தான் விளைவுகளுக்கு ஈகுவல் புரோபாபிலிடி வழங்கப்படுகிறது இப்போது கன்டினியஸ் ரேண்டம் வேரியபுல்ன் விஷயத்தில் புரோபாபிலிடி டென்சிட்டி பங்க்ஷன் எனப்படுவதை நாங்கள் வரையறுக்கிறோம் இது ஒரு இடைவெளியில் ரேண்டம் வேரியபுல்ன் ஒவ்வொரு முடிவுக்கும் புரோபாபிலிடிஐ கணக்கிடப் பயன்படுகிறது கன்டினியஸ் ரேண்டம் வேரியபுல்ன் விஷயத்தில் விளைவுகளின் ∞ உள்ளன என்பதைக் கவனியுங்கள் எனவே ஒவ்வொரு விளைவுகளுடனும் ஒரு புரோபாபிலிடிஐ நாம் இணைக்க முடியாது எவ்வாறாயினும் ரேண்டம் வேரியபுல் சில வரையறுக்கப்பட்ட இடைவெளியில் இருக்கும் புரோபாபிலிடிஐ நாம் தொடர்புபடுத்தலாம் எனவே இந்த ரேண்டம் வேரியபுல் x ஐ ரியல் லைனில் எந்த மதிப்பையும் எடுக்கலாம் ∞ முதல் ∞ வரை பின்னர் நாம் டென்சிட்டி பங்க்ஷன் f ஐக் குறிக்கிறோம் அதாவது மாறி a முதல் b வரையிலான இடைவெளியில் இருக்கும் புரோபாபிலிடி a முதல் b வரையிலான இந்த பங்க்ஷன் ஒருங்கிணைப்பாக வரையறுக்கப்படுகிறது எனவே இன்டெகரால் என்பது ஒரு பகுதி எனவே பகுதி புரோபாபிலிடிஐ குறிக்கிறது எனவே இது வலது புறத்தில் குறிக்கப்படுகிறது நீங்கள் ஒரு செயல்பாட்டைக் காணலாம் மேலும் ரேண்டம் வேரியபுல் 1 முதல் டவுன் 2 வரை இருக்கும் ரேண்டம் வேரியபுல் புரோபாபிலிடி எவ்வாறு ஷாட்டேட் ஏரியாவில் குறிக்கப்படுகிறது என்பதை இங்கே காண்பிக்கிறோம் அப்படித்தான் நாம் புரோபாபிலிடி மற்றும் இந்த செயல்பாட்டை வரையறுக்கும் f புரோபாபிலிடி டென்சிட்டி பங்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் இது புரோபாபிலிடி விதிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியிருப்பதால் இந்த பங்க்ஷன் ∞ முதல் ∞ வரை அல்லது முழு வளைவின் கீழ் உள்ள பகுதி 1 ஆக இருக்க வேண்டும் மற்றும் வெளிப்படையாக அந்த பகுதி பூஜ்ஜியமற்றது எனவே இது உண்மையில் விவரித்த இரண்டாவது சட்டத்திற்கும் கீழ்ப்படிகிறது கடைசி விரிவுரையில் ஒட்டுமொத்த டென்சிட்டி பங்க்ஷன் என்று அழைக்கப்படுவதையும் நாம் வரையறுக்கலாம் இது மூலதன F ஆல் குறிக்கப்படுகிறது மற்றும் இது ரேண்டம் வேரியபுல் x இடைவெளியில் இருக்கும் புரோபாபிலிடி b முதல் b இன் ஒவ்வொரு மதிப்புக்கும் நீங்கள் இந்த மதிப்பு செயல்பாட்டு மதிப்பைக் கணக்கிடலாம் மற்றும் அதில் ஒன்றுமில்லை ஆனால் இந்த டென்சிட்டி பங்க்ஷன் ∞ மற்றும் b க்கு இடையிலான இன்டெகரால் f dx இது b ∞ க்கான ஒட்டுமொத்த டென்சிட்டி பங்க்ஷன் என அழைக்கப்படுகிறது ஒட்டுமொத்த டென்சிட்டி பங்க்ஷன்மதிப்பு 0 மற்றும் b ∞ ஆக இருக்கும் ஒட்டுமொத்த டென்சிட்டி பங்க்ஷன் மதிப்பு ஒன்றை எடுக்கும் என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் எனவே இந்த ஒட்டுமொத்த டென்சிட்டி பங்க்ஷன் 0 முதல் 1 வரை செல்கிறது ஏனெனில் இடைவெளியின் மேல் வரம்பு ∞ முதல் ∞ வரை செல்கிறது இப்போது சில மாதிரி புரோபாபிலிடி மாஸ் பங்க்ஷன்களைப் பார்ப்போம் ஒரு சோதனையின் n நாணயம் டாஸ்கள் குறித்து நாம் எடுத்துக்கொள்வோம் அங்கு நாம் n நாணயம் டாஸ்கள் செய்கிறோம் மேலும் n டாஸில் சரியாக k ஹெட்ஐ பெறுவதற்கான புரோபாபிலிடி என்ன என்ற கேள்வியைக் கேட்கிறோம் எந்த டாஸிலும் ஹெட்ஐ பெறுவதற்கான புரோபாபிலிடி p என்று வைத்துக் கொள்வோம் இந்த டாஸ்கள் இண்டிபெண்டெண்ட்டானவை என்றும் கருதுகிறோம் எனவே இந்த n நாணயம் டாஸில் நாம் பெறும் ஹெட்களின் எண்ணிக்கையைக் குறிக்கும் ஒரு ரேண்டம் வேரியபுல் x ஐ வரையறுப்போம் இப்போது x க்கான சேம்பிள் ஸ்பேஸ் 0 அல்லது 1 அல்லது n மதிப்பை எடுக்கும் என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் 0 என்பது நீங்கள் அனைத்து n டாஸ்களிலும் 0 ஹெட்களை குறிக்கிறது 1 என்பது n டாஸில் 1 ஹெட்ஐ நாம் சரியாக கவனிப்பதைக் குறிக்கிறது மற்றும் n அனைத்து டாஸ்கள் ஒரு ஹெட்யில் விளைகிறது என்பதைக் குறிக்கிறது எனவே இந்த விளைவுகளில் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட புரோபாபிலிடிஐ கொண்டுள்ளன அவை நாம் கணக்கிட முடியும் மேலும் இந்த புரோபாபிலிடி பின்வருமாறு கணக்கிடப்படலாம் n ஹெட்களில் k ஹெட்களின் விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் இதுபோன்ற ஒரு நிகழ்வை விளைவிக்கும் ஒரு முடிவை இப்போது பார்ப்போம் இங்கே நான் முதல் k டாஸை பட்டியலிட்டேன் இதன் விளைவாக ஒரு ஹெட் மற்றும் மீதமுள்ள n k டாஸ்கள் ஒரு டைல் விளைகின்றன இந்த குறிப்பிட்ட நிகழ்வின் புரோபாபிலிடி pk என்பது தெளிவாகத் தெரிகிறது ஏனென்றால் நான் அடுத்தடுத்த ஹெட்களைப் பெறுகிறேன் மேலும் இந்த அவுட் டாஸ்கள் இண்டிபெண்டெண்ட்டானவை எனவே pk என்பது நீங்கள் k அடுத்தடுத்த ஹெட்களைப் பெறுவதற்கான புரோபாபிலிடி மற்றும் 1 p நீங்கள் n k அடுத்தடுத்த டைல்களை பெறுவதற்கான புரோபாபிலிடிஐக் குறிக்கும் எனவே pk 1 p இந்த முடிவின் புரோபாபிலிடிஐக் குறிக்கிறது இருப்பினும் இது nk ஹெட்களைப் பெறுவதற்கான ஒரு விளைவு மட்டுமே நீங்கள் இந்த ஹெட்களை மறுசீரமைக்க முடியும் மேலும் இது n டாஸிலிருந்து k ஹெட்களை எடுப்பதற்கு சமம் N டாஸிலிருந்து k ஹெட்களை எடுக்கக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை இந்த கலவையால் வரையறுக்கப்படுகிறது n k ஆல் வகுக்கப்படுகிறது க்குள் எனவே புரோபாபிலிடி இறுதியாக n டாஸில் k ஹெட்களைப் பெறுவதன் மூலம் f ஆல் குறிக்கப்படுகிறது இது k இன் மதிப்பை எடுக்கும் ரேண்டம் வேரியபுல் புரோபாபிலிடி மூலம் வழங்கப்படுகிறது இது இங்கே வலது புறத்தில் வரையறுக்கப்படுகிறது k இன் பல்வேறு மதிப்புகளுக்கான இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்காட்டாக x 0 x 1 கணக்கிடலாம் மற்றும் அத்தகைய டிஸ்ட்ரிபியூஷன் புரோபாபிலிடி மாஸ் பங்க்ஷன் என அழைக்கப்படும் இந்த குறிப்பிட்ட ரேண்டம் வேரியபுல் மற்றும் இந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் பைனாமியால் டிஸ்ட்ரிபியூஷன் என்று அழைக்கப்படுகிறது பைனாமியால் டிஸ்ட்ரிபியூஷன் மாஸ் பங்க்ஷன் எடுத்துக்காட்டு n 20 க்கு வலது புறத்தில் காட்டப்பட்டுள்ளது மற்றும் புரோபாபிலிடி p 0 5 ஐ தெளிவாக எடுத்துக் கொண்டால் 20 டாஸில் 0 ஹெட்களைப் பெறுவதற்கான புரோபாபிலிடி மிகச் சிறியது மற்றும் அதேபோல் 20 ஐப் பெறுவதற்கான புரோபாபிலிடி 20 டாஸ் இழப்பில் உள்ள ஹெட்களும் சிறியதாக இருக்கும் எதிர்பார்த்தபடி பத்து ஹெட்களைப் பெறுவதற்கான புரோபாபிலிடி காட்டப்பட்டுள்ளபடி அதிகபட்ச மதிப்பைக் கொண்டுள்ளது இங்கே செங்குத்து கோடு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஹெட்களுக்கான புரோபாபிலிடி மதிப்பை n டாஸில் காணலாம் எனவே இது ஒரு நாணயம் என்பதால் 20 டாஸ்களில் 10 ஹெட்கள் பெரும்பாலும் பெறப்படலாம் இது மிக உயர்ந்த புரோபாபிலிடி கொண்டது என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஒரு அளவுரு pa ஒற்றை அளவுரு p ஆல் வகைப்படுத்தப்படுகிறது மேலும் இது போதுமான அளவு n ஐயும் காணலாம் இது இந்த மணி வடிவ வளைவுக்கு முனைகிறது இது காஸியன் டிஸ்ட்ரிபியூஷன் என்று அழைக்கப்படுகிறது இது இருபக்கத்தைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக பெரிய n க்குப் பயன்படுத்தும் கணக்கீட்டு நோக்கங்களுக்காக ஒரு காஸியன் டிஸ்ட்ரிபூஷணனால் தோராயமாக மதிப்பிடக்கூடிய கணக்கீட்டு ரீதியாக அதிகமான di வழிபாட்டு முறை இது ஒரு டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபுல்ன் புரோபாபிலிடி மாஸ் செயல்பாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு கன்டினியஸ் ரேண்டம் வேரியபுல்ஐ இப்போது கருத்தில் கொண்டுள்ளோம் இந்த வழக்கில் வலதுபுறத்தில் காட்டப்பட்டுள்ள நோர்மல் டென்சிட்டி பங்க்ஷன் என்று அழைக்கப்படுவதைப் பார்ப்போம் வழக்கமாக இந்த நோர்மல் டென்சிட்டி பங்க்ஷன் டேட்டாகலீல் ரேண்டம் பிழைகள் என்று நாம் வகைப்படுத்த பயன்படுகிறது மேலும் இது வழங்கியபடி இந்த டென்சிட்டி செயல்பாட்டைக் கொண்டுள்ளது 12e x 222 இப்போது இந்த குறிப்பிட்ட டென்சிட்டி பங்க்ஷன் இரண்டு அளவுருக்கள் μ மற்றும் σ ஐக் கொண்டுள்ளது மேலும் இது பெல் வடிவ வளைவைப் போல இங்கே காட்டப்பட்டுள்ளபடி வடிவத்தைக் கொண்டுள்ளது இது நோர்மல் டென்சிட்டி பங்க்ஷன் இது சமச்சீர் என்பதைக் கவனியுங்கள் மற்றும் இந்த நோர்மல் டென்சிட்டி பங்க்ஷன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் μ 0 மற்றும் σ 1 மற்றும் சராசரி μ 0 மற்றும் σ 1 உடன் நோர்மல் டென்சிட்டி பங்க்ஷன் ஸ்டாண்டர்ட் நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷன்என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் இதன் புரோபாபிலிடிஐ நீங்கள் கணக்கிட விரும்பினால் ஸ்டாண்டர்ட் நோர்மல் மாறி சில இடைவெளியில் உள்ளது 1 மற்றும் 2 என்று கூறுவோம் நீங்கள் நிழலாடிய பகுதியை கணக்கிட வேண்டும் துரதிர்ஷ்டவசமாக 1 மற்றும் 2 க்கு இடையில் இந்த பங்க்ஷன் ஒருங்கிணைப்பை நீங்கள் பகுப்பாய்வு செய்ய முடியாது நீங்கள் எண் நடைமுறைகளைப் பயன்படுத்த வேண்டும் எங்கள் தொகுப்பில் உள்ளது புரோபாபிலிடிஐக் கணக்கிடுவதற்கான இத்தகைய பங்க்ஷன்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் மாறி இருப்பதால் அத்தகைய கணக்கீடுகளை நாம் பின்னர்பார்ப்போம் χ ஸ்கொயர் டென்சிட்டி பங்க்ஷன் எனப்படும் டென்சிட்டி செயல்பாட்டால் வகைப்படுத்தப்படும் மற்றொரு கன்டினியஸ் ரேண்டம் வேரியபுல் இந்த பங்க்ஷன் வடிவத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள தேவையில்லை γ பங்க்ஷன் மற்றும் பல மீண்டும் இந்த டென்சிட்டி பங்க்ஷன் ஒரு அளவுருவால் வகைப்படுத்தப்படுகிறது இது n இன் சுதந்திரத்தின் அளவுகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த பங்க்ஷன் 0 மற்றும் ∞ க்கு இடையில் மட்டுமே மதிப்புகளை எடுக்கும் ரேண்டம் வேரியபுல்க்கு இடையில் மட்டுமே இந்த பங்க்ஷன் மதிப்புகளை எடுக்கும் என்பதைக் கவனியுங்கள் எதிர்மறை மதிப்புகளைக் கொண்டிருப்பதற்கான புரோபாபிலிடி சரியாக 0 என வரையறுக்கப்படுகிறது மேலும் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் நோர்மல் மாறியைக் குறிக்கும் போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன்எழுகிறது எனவே ஒரு நிலையான நோர்மல் மாறியின் ஸ்கொயர் ஒரு டிகிரி a ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் நீங்கள் n இண்டிபெண்டெண்ட்டானவை ஸ்டாண்டர்ட் நோர்மல் மாறிகள் மற்றும் ஸ்கொயர்ஐ எடுத்து அனைத்தையும் சேர்த்தால் அவை χ ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் n டிகிரி சுதந்திரத்துடன் விளைவிக்கும் n இந்த புதிய ரேண்டம் வேரியபுல்யைப் பெற நீங்கள் ஸ்கொயர் மற்றும் சேர்த்துள்ள ஸ்டாண்டர்ட் நோர்மல் மாறிகளின் எண்ணிக்கையைக் குறிக்கும் மாதிரி மாறுபாட்டிற்கான டிஸ்ட்ரிபியூஷன்ஒரு χ ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன்ஐ பின்பற்றுகிறது என்பதை நாம் பின்னர் காட்டலாம் எனவே மாதிரி மாறுபாடுகளைப் பற்றிய அனுமானங்களைச் செய்ய இது பயன்படுகிறது புரோபாபிலிடி டென்சிட்டி பங்க்ஷன்களுக்கு சீரான டென்சிட்டி பங்க்ஷன் மற்றும் அதிவேக டென்சிட்டி பங்க்ஷன் போன்ற பிற எடுத்துக்காட்டுகள் உள்ளன நான் T டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் இந்த டென்சிட்டி பங்க்ஷன்களின் சில பண்புகளை விவரிக்க விரும்புகிறோம் என்பதை பார்க்க முடியும் நீங்கள் ஒரு செயல்பாட்டை எடுத்து வழித்தோன்றல்கள் போன்ற பண்புகளைப் பற்றி பேசுவது போல புரோபாபிலிடி டென்சிட்டி பங்க்ஷன் தருணங்களைப் பற்றி பேசலாம் இந்த தருணங்கள் சில பங்க்ஷன் குறியீட்டு எதிர்பார்ப்பு e என அழைக்கப்படுகின்றன எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் x பவர் k ஆகவும் x பவர் k எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறேன் Exk xkfxdx இது டிஸ்ட்ரிபூஷணனின் தருணங்கள் என்று அழைக்கப்படுகிறது K 1 என்றால் நீங்கள் அதை முதல் கணம் என்று அழைப்பீர்கள் K 2 எனில் நீங்கள் இரண்டாவது தருணத்தை அழைப்பீர்கள் எனவே ஒரு டிஸ்ட்ரிபூஷணனின் அனைத்து தருணங்களையும் நீங்கள் கொடுத்தால் அது டென்சிட்டி செயல்பாட்டை முழுமையாக நிர்ணயிப்பதற்கு சமம் பொதுவாக டிஸ்ட்ரிபூஷணனின் 1 அல்லது 2 அல்லது 3 தருணங்களை மட்டுமே குறிப்பிடுவோம் மேலும் தனித்தனி டிஸ்ட்ரிபியூஷன்களுக்கு அவற்றுடன் வேலை செய்வோம் இந்த தருணத்தை நீங்கள் இதேபோல் விவரிக்கலாம் இந்த விஷயத்தில் x பவர் k இன் எதிர்பார்ப்பு என்பது ரேண்டம் வேரியபுல் x இன் சாத்தியமான அனைத்து விளைவுகளுக்கும் மேலாக கூட்டுத்தொகை ஒருங்கிணைப்புகளால் மாற்றப்படுகிறது நான் முடிவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் k என்பது நீங்கள் எழுப்பிய power எனவே xi பவர் k முடிவைப் பெறுவதற்கான புரோபாபிலிடி இந்த இன்டெகரால் நடைமுறைக்கு மிகவும் ஒத்ததாகும் தவிர வரையறுக்கப்பட்ட விளைவுகளின் எண்ணிக்கையும் எனவே புரோபாபிலிடி f dx ஐ p உடன் மாற்றியுள்ளோம் மற்றும் xk மதிப்பு விளைவு xik மற்றும் அதன் சுருக்கம் இப்போது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்நிற்க்க நாங்கள் விவரித்த இரண்டு முக்கியமான தருணங்கள் உள்ளன X இன் எதிர்பார்ப்பு என வரையறுக்கப்பட்ட சராசரி அல்லது முதல் கணம் என அழைக்கப்படும் மற்றும் σ2 குறியீட்டால் குறிக்கப்படும் மாறுபாடு இது x இன் எதிர்பார்ப்பு என வரையறுக்கப்படுகிறது இது முதல் ஸ்கொயர் μ ஹோல் ஸ்கொயர் இது x μ முழு ஸ்கொயர் f dx ஆல் பெறக்கூடிய எதிர்பார்ப்பை நாம் எடுக்க விரும்பும் பங்க்ஷன் கன்டினியஸ் டிஸ்ட்ரிபூஷணனின் போது 0 μ ஸ்கொயர் பற்றிய டிஸ்ட்ரிபூஷணனின் இரண்டாவது கணம் x ஸ்கொயர் இன் மாறுபாடு σ2 ஆகும் இந்த ஆதாரம் உங்களிடம் உள்ளது இதை நிரூபிக்க நீங்கள் முயற்சி செய்யலாம் நிலையான விலகல் மாறுபாட்டின் ஸ்கொயர் ரூட் வரையறுக்கப்படுகிறது இப்போது ஒரு காஸியன் ரேண்டம் வேரியபுல்ஐ பொறுத்தவரை நான் x இன் எதிர்பார்ப்பை சராசரியாக எடுத்துக் கொண்டால் அது டென்சிட்டி பங்க்ஷன் முதல் அளவுரு μ மற்றும் x μ முழு ஸ்கொயர் திருப்பங்களின் எதிர்பார்ப்பு எனக் குறிப்பிடப்படும் மாறுபாடு ஆகியவற்றைக் காட்டலாம் σ2 இது டிஸ்ட்ரிபூஷணனின்ன் இரண்டாவது அளவுருவாகும் எனவே நோர்மல் மாறியை வகைப்படுத்த நாம் பயன்படுத்திய அளவுருக்கள் μ mean மற்றும் σ2 பொதுவாக σ2 டிஸ்ட்ரிபியூஷன்எவ்வளவு வெய்டடாக இருக்கும் என்று உங்களுக்குக் கூறுகிறது மற்றும் மதிப்பு என்ன என்பதை டென்சிட்டி பங்க்ஷன் அதிக புரோபாபிலிடி மிக சாத்தியமான மதிப்பை அடைகிறது எனவே μ என்பது மைய அளவுரு என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் σ2 என்பது அடிப்படையில் டிஸ்ட்ரிபூஷணனின் வெய்ட மைய மதிப்பைச் சுற்றி மதிப்புகள் எவ்வளவு தூரம் பரவுகின்றன என்பதைக் μ குறியீடாக குறிக்கிறது N நோர்மல் டிஸ்ட்ரிபூஷணனை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் இந்த நோர்மல்டிஸ்ட்ரிபியூஷன் மாறி ரேண்டம் வேரியபுல்ஐ நாங்கள் வரையறுத்துள்ளோம் மற்றும் அளவுருக்கள் μ மற்றும் σ2 ஆல் வரையறுக்கப்படுகின்றன இது இந்த டென்சிட்டி செயல்பாட்டை முழுமையாக வரையறுக்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் நோர்மல் அல்லது நிலையான காஸியன் ரேண்டம் வேரியபுல் என்பது ஒரு குறிப்பிட்ட ரேண்டம் வேரியபுல் இது பொதுவாக ரேண்டம் வேரியபுல்ஐ டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறது இது சராசரி 0 மற்றும் நிலையான விலகல் ஒன்றைக் கொண்டுள்ளது மற்றும் இந்த சின்னத்தால் குறிக்கப்படுகிறது இப்போது x என்பது சராசரியாக μ மற்றும் σ2 உடன் டிஸ்ட்ரிபூட் செய்யப்படும் ரேண்டம் வேரியபுல் என்றால் ax b ஆல் குறிக்கப்படும் இந்த x இன் நேரியல் செயல்பாட்டை நீங்கள் எடுத்துக் கொண்டால் a மற்றும் b சில மாறிலிகளாக இருந்தால் நாம் அந்த y ஐக் காட்டலாம் உங்களுக்கும் ஒரு நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷன்இருக்கும் ஆனால் அதன் சராசரி எங்கள் எதிர்பார்க்கப்படும் மதிப்பு μ b ஆக இருக்கும் மற்றும் அதன் மாறுபாடு ஒரு ஸ்கொயர் σ ஸ்கொயர் ஆக இருக்கும் இப்போது நாம் இந்த நேரியல் உருமாற்றத்தை தரநிலைப்படுத்தல் என்று அழைக்கலாம் இது பல கருதுகோள் சோதனை அல்லது அளவுருக்களின் மதிப்பீட்டில் நீங்கள் பார்ப்பீர்கள் அங்கு ஒரு ரேண்டம் வேரியபுல் பொதுவாக சராசரி μ மற்றும் σ2 மாறுபாடுகளுடன் டிஸ்ட்ரிபூட் செய்யப்படுகிறதா என்பதை நாங்கள் வரையறுக்கிறோம் பின்னர் நாம் ஒரு புதிய ரேண்டம் வேரியபுல் x μ by σ செய்யலாம் அதாவது நீங்கள் மாறி ரேண்டம் வேரியபுல்லியிலிருந்து சராசரியைக் கழித்து நிலையான விலகலால் வகுக்கிறீர்கள் இந்த புதிய ரேண்டம் வேரியபுல் ஒரு நேரியல் மாற்றம் அல்லது x இன் நேரியல் பங்க்ஷன் எனவே z என்பது a என்று காட்ட முந்தைய விதியைப் பயன்படுத்தலாம் ஸ்டாண்டர்ட் நோர்மல் டிஸ்ட்ரிபூட் செய்யப்பட்ட மாறி இது சராசரி 0 மற்றும் மாறுபாடு 1 இன் நிலையான விலகலைக் கொண்டுள்ளது இது இந்த செயல்முறை தரப்படுத்தல் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது பல பங்க்ஷன்கள் உள்ளன அவை ஒரு மதிப்பு அல்லது புரோபாபிலிடி கொடுக்கப்பட்ட மதிப்பைக் கணக்கிட உங்களை அனுமதிக்கின்றன எனவே இதுபோன்ற பங்க்ஷன்களின் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு மதிப்பு x ஐக் கொடுத்து இந்த கன்டினியஸ் ரேண்டம் வேரியபுல் இடைவெளிக்கு இடையில் இருப்பதற்கான புரோபாபிலிடி என்ன என்று கேட்டால் ∞ உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த மூலதன x மதிப்புக்கு வெளிப்படையாக நான் இந்த ஒருங்கிணைப்பைச் செய்ய வேண்டும் ∞ முதல் x டென்சிட்டி பங்க்ஷன் நான் சொன்னது போல் இது எண்ணியல் ரீதியாக மட்டுமே செய்ய முடியும் இதைச் செய்வதற்கான ஒரு பங்க்ஷன் உள்ளது இது px என அழைக்கப்படுகிறது ஒரு நோர்மல் டிஸ்ட்ரிபூஷணனின்ன் விஷயத்தில் நீங்கள் அதை pnorm என்று அழைக்கிறீர்கள் இந்த விஷயத்தில் அதற்கு மதிப்பு அப்பர் லிமிட்டை கொடுக்கிறீர்கள் பின்னர் நோர்மல் டிஸ்ட்ரிபூஷணனின்ன் இரண்டு அளவுருக்களின் சராசரி மற்றும் நிலையான விலகலை வரையறுக்கிறீர்கள் மேலும் அப்பர் டைல் புரோபாபிலிடி அல்லது லோவெற் டைல் புரோபாபிலிடி வேண்டுமா அது என்ன என்பதை நாம் பார்ப்போம் இந்த பங்க்ஷன் உங்களுக்கு புரோபாபிலிடி மதிப்பை வழங்கும் இந்த ஒருங்கிணைப்பின் இந்த மதிப்பு இந்த இன்டெகரால் ∞ முதல் x வரையிலான வளைவின் கீழ் உள்ள பகுதியைத் தவிர வேறில்லை என்பதைக் கவனியுங்கள் லோவெற் டைல் true என்றால் அது இந்த ஒருங்கிணைந்த மதிப்பு பகுதியை ∞ மற்றும் x க்கு இடையில் உங்களுக்கு வழங்கும் மறுபுறம் லோவெற் டைல் FALSE என்றால் அது x n ∞ க்கு இடையிலான வளைவின் கீழ் உள்ள பகுதியைக் கொடுக்கும் எனவே x லோவெற் லிமிட் எடுக்கப்படும் மற்றும் lower நீங்கள் லோவெற் டாட் டைல் true என்று சொன்னால் அது அப்பர் லிமிட்டை விட அதிகமாக இருக்கும் மற்றும் f வளைவின் கீழ் உள்ள பகுதியை ∞ மற்றும் x இயல்புநிலைக்கு இடையில் செய்யும் மதிப்பு உண்மை எனவே இந்த விதிமுறையை χ ஸ்கொயர் எக்ஸ்போநண்ட் சீருடை போன்ற பிற டிஸ்ட்ரிபியூஷன்களால் மாற்ற முடியும் எனவே இந்த மதிப்பு x கொடுக்கப்பட்ட பிற டிஸ்ட்ரிபூஷணனின்ற்கான புரோபாபிலிடிஐ கொடுக்கும் இப்போது நோர்மல் டிஸ்ட்ரிபூஷணனின்ல் ஒவ்வொரு வழக்கிற்கும் டிஸ்ட்ரிபூஷணனின்ன் அளவுருக்கள் குறிப்பிடப்பட வேண்டும் இரண்டு அளவுருக்கள் மட்டுமே உள்ளன ஆனால் χ ஸ்கொயர் போன்ற பிற டிஸ்ட்ரிபியூஷன்களில் அளவுகள் மற்றும் அடுக்கு போன்ற அளவுருக்கள் இருக்கலாம் அடுக்கு என்பது அளவுரு போன்ற ஒரு அளவுருவைக் கொண்டிருக்கும் so மற்றும் பல நான் சொன்னது போல் கீழ் புள்ளி டைல் x இன் இடதுபுறம் அல்லது x இன் வலதுபுறம் இருக்க வேண்டுமா என்று சொல்கிறது R இல் உள்ள மற்ற பங்க்ஷன்கள் qnorm ஆகும் இது உண்மையில் இன்வெர்ஸ் புரோபாபிலிடி என்று அழைக்கப்படுகிறது இங்கே நீங்கள் புரோபாபிலிடிஐ கொடுத்து வரம்பு X என்ன என்று கேட்கலாம் ஆகவே நோர்மல் டிஸ்ட்ரிபூஷணனின்ன் சராசரி மற்றும் நிலையான விலகல் அளவுருக்கள் மூலம் q நெறிமுறைக்கு புரோபாபிலிடிஐ கொடுத்தால் லோவெற் டைல் 2 என்று நீங்கள் கூறினால் அது உண்மையில் இந்த டென்சிட்டி பங்க்ஷன் ∞ முதல் X வரையிலான இன்டெகரால் கொடுக்கப்பட்ட மதிப்பு p நீங்கள் குறிப்பிடப்பட்ட p மற்றும் X ஐ கணக்கிடுகிறது P நெறிமுறையில் நீங்கள் x மற்றும் கம்ப்யூட்டிங் p ஐ குறிப்பிடுகிறீர்கள் எனவே இது இன்வெர்ஸ் புரோபாபிலிடி பங்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் உண்மையில் லோவெற் புள்ளி பாதை FALSE என்று சொன்னால் இந்த இன்டெகரால் x to ∞ மாற்றப்படும் அதாவது f dx p இன் x முதல் வரை மாற்றப்படும் மேலும் அது மதிப்பைக் கண்டுபிடிக்கும் x இன் கொடுக்கப்பட்ட x மற்றும் r நெறியில் டென்சிட்டி பங்க்ஷன் மதிப்பைக் கணக்கிடும் d நெறி எனப்படும் பிற பங்க்ஷன்கள் உள்ளன அவை இந்த கொடுக்கப்பட்ட டிஸ்ட்ரிபூஷணனின்லிருந்து ரேண்டம் எண்களை உருவாக்கப் பயன்படுகின்றன இப்போது ஒற்றை ரேண்டம் வேரியபுல்ன் டிஸ்ட்ரிபூஷணனை பார்த்தால் இரண்டு ரேண்டம் வேரியபுல்களின் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபூஷணனின்ற்கு செல்லலாம் பொதுவாக பல ரேண்டம் வேரியபுல்களின் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபூஷணனின்ற்கு மல்டிவெறியேட் டிஸ்ட்ரிபியூஷன்களுடன் நாங்கள் கையாள்வோம் ஆனால் முதலில் f x y செயல்பாட்டால் குறிக்கப்படும் இரண்டு கன்டினியஸ் ரேண்டம் வேரியபுல்கள் x மற்றும் y இன் ஜாயிண்ட் புரோபாபிலிடி டென்சிட்டி செயல்பாட்டைப் பார்ப்போம் இந்த டென்சிட்டி பங்க்ஷன் புரோபாபிலிடிஐ கணக்கிடுவதற்குப் பயன்படுத்தப்படும் வழி x a ∞ மற்ற லிமிட் கருதப்படும் ஜாயிண்ட் புரோபாபிலிடிக்கு முந்தையது மற்றும் y b அல்லது y ∞ முதல் b வரை ஜாயிண்ட் இந்த இடைவெளிகளில் இருக்கும் இந்த இரண்டு மாறிகளின் புரோபாபிலிடி ஒருங்கிணைந்த ∞ முதல் b மற்றும் இரட்டை இன்டெகரால் ∞ முதல் af y dx dy என கணக்கிடப்படுகிறது இது அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட பங்க்ஷன் அளவு f σy இப்போது இரண்டு மாறிகள் இருக்கும்போது x மற்றும் y இன் மாறுபாட்டைத் தவிர வேறு எதையும் நீங்கள் செய்ய முடியாது அவை σ2x மற்றும் σ2y என குறிக்கப்படுகின்றன X மற்றும் y க்கு இடையிலான கோவாரன்ஸ் என்று அழைக்கப்படுவதையும் நீங்கள் வரையறுக்கலாம் இது x μx இன் எதிர்பார்ப்பு என வரையறுக்கப்படுகிறது xi இன் சராசரி அல்லது எதிர்பார்ப்பு y ஆல் பெருக்கப்படுகிறது y இன் எதிர்பார்ப்பு μ y ஆல் குறிக்கப்படுகிறது இந்த புரோடக்ட் பங்க்ஷன் எதிர்பார்ப்பு x மற்றும் y க்கு இடையிலான கோவாரன்ஸ் என வரையறுக்கப்படுகிறது மற்றும் σxy என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது இப்போது x மற்றும் y க்கு இடையேயான தொடர்பு என்பது இந்த கோவாரென்ஸின் தரப்படுத்தப்பட்ட அல்லது இயல்பாக்கப்பட்ட வடிவமாகும் இது xy ஐ தவிர வேறொன்றுமில்லை இது x இன் நிலையான விலகலால் வகுக்கப்படுகிறது மற்றும் y இன் நிலையான விலகல் ρxy என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது X மற்றும் y க்கு இடையிலான தொடர்புகளின் அளவைப் பொறுத்து ρxy 1 முதல் 1 வரை வேறுபடுகிறது என்பதை நாம் காட்டலாம் பொதுவாக σxy 0 ஆக இருக்கும்போது நாம் ρxy 0 மற்றும் ரேண்டம் வேரியபுல்கள் x மற்றும் y ஆகியவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை அல்ல என்று கூறுகிறோம் மறுபுறம் x மற்றும் y இண்டிபெண்டெண்ட்டாக இருந்தால் f x கமா y இன் ஜாயிண்ட் டென்சிட்டி பங்க்ஷன் தனிப்பட்ட டென்சிட்டி பங்க்ஷன்களின் தயாரிப்பு அல்லது x மற்றும் y இன் விளிம்பு டென்சிட்டி பங்க்ஷன்களின் விளைவாக எழுதப்படலாம் இது f y இன் f ஆக உள்ளது முந்தைய வகுப்பில் நாம் வரையறுக்கப்பட்ட புரோபாபிலிடி அடிப்படையில் இண்டிபெண்டெண்ட் மாறிகளின் இந்த கருத்தின் நீட்டிப்பு இது x மற்றும் y இன் புரோபாபிலிடி ஜாயிண்ட் புரோபாபிலிடி அடிப்படையில் x இன் புரோபாபிலிடி y இன் புரோபாபிலிடி என்று நாங்கள் கூறினோம் ஆனால் இது இரண்டு ரேண்டம் வேரியபுல்கள் இன்டெபேன்டெ என்ற கருத்தை வரையறுக்கும் ஒரு பொதுமைப்படுத்தல் ஆகும் இப்போது இரண்டு மாறிகள் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் குறித்த இந்த யோசனையை நாம் n மாறிகளின் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபூஷணனின்ற்கு நீட்டிக்க முடியும் இங்கே நான் திசையன் x ஐ வரையறுத்துள்ளேன் இதில் n ரேண்டம் வேரியபுல்கள் x1 ஒன்று முதல் xn வரை இருக்கும் மேலும் x மல்டிவேரியேட் நோர்மல் சின்னத்தால் குறிக்கப்பட்ட இந்த மல்டிவெறியேட் நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷன்களை சராசரி திசையன் μ மற்றும் கோவாரன்ஸ் மேட்ரிக்ஸ் σ உடன் பார்க்கிறோம் இப்போது இந்த xi கூறுகள் ஒவ்வொன்றும் x1 x2 மற்றும் பலவற்றிற்கும் அவற்றின் வழிமுறைகள் உள்ளன நீங்கள் அவற்றை திசையன் வடிவத்தில் வைத்தால் இந்த சராசரி திசையன் குறியீட்டளவில் x இன் எதிர்பார்ப்பு என எழுதப்படுகிறது இது பல பரிமாண ஒருங்கிணைப்பாகும் இந்த மதிப்பை நாங்கள் பெறுகிறோம் இது சராசரி திசையன் என்று அழைக்கப்படுகிறது மாறுபாட்டைப் போலவே கோவாரன்ஸ் மேட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படுவதை நாங்கள் வரையறுத்துள்ளோம் இது சராசரி μ அல்லது x μ x μ T இல் x இன் எதிர்பார்ப்பு என வரையறுக்கப்படுகிறது இது ஒரு மாறியின் மேட்ரிக்ஸ் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் x ஒரு திசையன் மற்றும் இந்த மேட்ரிக்ஸின் ஒவ்வொரு உறுப்புகளின் எதிர்பார்ப்பையும் நீங்கள் எடுத்துக் கொண்டால் இந்த மேட்ரிக்ஸை மாறுபாடு கோவாரன்ஸ் மேட்ரிக்ஸ் என்று பெறுவீர்கள் உண்மையில் பல பரிமாண நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷனை 1 முதல் 2 வரை பார்த்தால் மிகவும் ஒத்த வடிவத்தைக் கொண்டிருக்கலாம் π எங்களுக்கு 2 ஸ்கொயர் ரூட் இருந்தது இந்த வழக்கில் இது 2 π n by 2 n ஆக இருக்கும் இந்த திசையனின் பரிமாணத்தின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது இந்த மேட்ரிக்ஸ் கோவாரன்ஸ் மேட்ரிக்ஸின் ஸ்கொயர் ரூட் எங்களிடம் உள்ளது மேலும் எங்களிடம் அடுக்குகள் இருந்தன பாதி எங்களுக்கு இருபடி வடிவம் இருந்தது இந்த வழக்கில் இருபடி வடிவம் x μ T ∑ 1 x μ இது x μ 2 ஐ σ2 ஆல் வகுக்கிறது எனவே இது மிகவும் ஒத்த வடிவத்தைக் கொண்டுள்ளது நாம் படிவத்தை அறியத் தேவையில்லை μ and σ எவ்வாறு விளக்குவது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் σ இன் கட்டமைப்பைப் பார்த்தால் இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்று நீங்கள் காணலாம் இது σ2x2 ஆக இருக்கும் ஒவ்வொரு தனிமங்களின் மாறுபாட்டையும் குறிக்கும் குறுக்குவெட்டு கூறுகளைக் கொண்ட ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் x1 மற்றும் σ2x2 இன் மாறுபாடு x1 இன் மாறுபாடு மற்றும் பல X 1 மற்றும் x2 அல்லது x1 மற்றும் x3 x2 மற்றும் x3 மற்றும் பலவற்றிற்கும் இடையிலான கோவாரென்ஸைக் குறிக்கும் மூலைவிட்ட கூறுகளின் எனவே ஜோடி வாரியாக கோவாரன்ஸ் அவை o மூலைவிட்ட கூறுகள் உதாரணமாக σ x1 x2 x1 மற்றும் x2 σ x1 xn க்கு இடையிலான கோவாரென்ஸைக் குறிக்கிறது xn x1 மற்றும் xn க்கு இடையிலான கோவாரென்ஸைக் குறிக்கிறது இந்த குறிப்பிட்ட அணி சமச்சீர் மற்றும் இந்த சராசரி திசையன் μ ஐக் குறிப்பிடுவதன் மூலம் மல்டிவெறியேட் நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நாங்கள் முழுமையாக வகைப்படுத்தினோம் மற்றும் கோவாரன்ஸ் மேட்ரிக்ஸ் σ